அனைவருக்கும் வணக்கம் மென்மையான திறன்கள் மற்றும் ஆளுமையை வளர்ப்பது குறித்த பாடத்திட்டத்திற்கு மீண்டும் வரவேற்கிறேன் இது ஐஐடி கான்பூரிலிருந்து என் எல் மற்றும் மூக் முறையைப் பயன்படுத்துகிறது நாம் வார எண் 6 இன் இறுதி தொகுதியில் இருக்கிறோம் இது இந்த தொகுதியின் கடைசி விரிவுரையாகும் இது விரிவுரை எண் 36 ஆகும் இந்த வாரம் முழுவதும் பொதுவாக தகவல்தொடர்பு திறன்களுடன் தொடங்கி முந்தைய சொற்பொழிவில் தொடங்கி முடிவை நோக்கிச் சென்றோம் முன்கூட்டிய சிந்தனை மதிப்பீட்டு செயல்பாட்டை உங்களுக்கு வழங்குவதன் மூலம் சொற்களற்ற தகவல்தொடர்பு பற்றிய உங்கள் தற்போதைய அறிவை நான் சரிபார்க்கத் தொடங்கினேன் முந்தைய சொற்பொழிவில் முதல் ஒன்றை நாங்கள் செய்தோம் அடுத்ததை இதில் செய்வோம் ஆனால் முதல் ஒன்றிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்கள் முதல் ஒன்றிலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டவற்றை விரைவாகப் பார்ப்போம் உங்கள் வாய்மொழி அல்லாத தகவல்தொடர்புகளைச் சரிபார்க்க நான் உங்களுக்கு உண்மை அல்லது பொய் வடிவில் ஒரு சோதனையை வழங்க முயற்சித்தேன் உடல் மொழி பற்றிய உங்கள் தற்போதைய அறிவை சரிபார்க்கவும் வாய்மொழி அல்லாத தகவல்தொடர்பு பற்றிய சில தவறான கருத்துக்களை அகற்றவும் பயன்படுத்தப்படும் முதல் மூன்று முன் சிந்தனை மதிப்பீடு இதுவாகும் எனவே நான் உண்மை அல்லது தவறான அறிக்கைகளை கலக்கிறேன் ஆனால் நான் என்ன செய்தேன் என்பதற்கான விரைவான மதிப்பாய்வுக்காக முதலில் உண்மையான அறிக்கைகளைப் பார்ப்போம் பின்னர் தவறான அறிக்கைகளைப் பார்ப்போம் முன் சிந்தனை மதிப்பீட்டில் 11 உண்மையான அறிக்கைகள் மற்றும் 4 தவறான அறிக்கைகள் இருந்தன உங்கள் வசதிக்காக நான் அனைத்து 11 அறிக்கைகளையும் முதலில் உண்மை மற்றும் பின்னர் தவறான அறிக்கைகளின் கீழ் வைத்துள்ளேன் அவற்றில் 4 பொய்யானவை எனவே அவற்றை மிக விரைவாகப் பார்ப்போம் உண்மையான அறிக்கைகள் என்னவென்றால் 1 பெண்கள் ஆண்களை விட உடல் மொழி மீது இயற்கையான உணர்திறன் கொண்டவர்கள் 2 நேர்மையற்ற நபர் கண் தொடர்பைத் தவிர்க்கிறார் 3 ஒரு நபர் அதிக இடத்தை ஆக்கிரமித்தால் அவர் அதிக அதிகாரத்தை அனுபவிக்கிறார் 4 ஒரு மேசையின் மீது கால்களை ஊன்றிக் கொண்டு குறிப்பாக ஒருவருக்கு முன்பாகத் தலைக்குப் பின்னால் கைகளைக் கட்டிக்கொண்டால் அவர் ஆக்ரோஷத்தை காட்டுகிறார் 5 கைகள் கால்கள் அல்லது கணுக்காலை குறுக்கே வைப்பது ஒரு தற்காப்பு சைகை 6 விரல்கள் மற்றும் கைகளால் கோபுரம் போல் வைப்பது நம்பிக்கையைக் காட்டுகிறது 7 குறிப்பாக ஒரு நேர்காணலுக்கு முன் சிகரெட்டை புகைப்பது அல்லது அத்தகைய செயல்பாடு பதட்டம் அல்லது பதட்டத்தின் அறிகுறியாகக் கருதப்படுகிறது 8 உங்கள் கட்டைவிரலை உயர்த்துவது வெற்றிகரமாக முடிக்கப்பட்ட வேலை அல்லது வெற்றியைக் குறிக்கிறது 9 குழந்தைகள் பெரியவர்களை விட உடல் மொழிக்கு அதிக உணர்திறன் கொண்டவர்கள் 10 தன்னிச்சையான உடல் மொழி ஒரு நபரின் உள் சிந்தனை அல்லது உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது 11 மக்கள் தங்கள் கருத்துக்களுக்கு ஏற்ப தங்கள் சந்திப்புகளை பராமரிக்கிறார்கள் மற்றும் காலக்கெடுவை சந்திக்கிறார்கள் இப்போது 4 எண்ணிக்கையில் இருந்த தவறான அறிக்கைகள் நீங்கள் தொடர்பு கொள்ளும் மற்ற நபரை விட குறைவாக அமர்ந்திருப்பது மேலாதிக்கம் அல்லது அதிகாரம் பொய்யானது என்பதைக் குறிக்கிறது இரண்டாவது உங்கள் கையை உங்கள் உள்ளங்கையில் வைத்திருப்பது விஷயத்தின் மீதான ஆர்வமும் தவறானது என்பதைக் குறிக்கிறது ஏனெனில் இது சலிப்பைக் குறிக்கிறது மூன்றாவது ஒரு சொற்களற்ற தகவல்தொடர்பு வாய்மொழி தகவல்தொடர்புகளை விட குறைவான தீவிரம் மற்றும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது இல்லை இது மிகவும் தீவிரமானது 4 நாம் ஒருவருடன் வாய்மொழியாக பேசுவதை நிறுத்தும்போது முழு தகவல்தொடர்பையும் நிறுத்துகிறோம் தவறு ஏனெனில் நாம் வாய்மொழியாக தொடர்பு கொள்ளாத தருணத்தில் வாய்மொழியாக அல்லாமல் தொடர்பு கொள்ளத் தொடங்குகிறோம் உண்மையில் நாம் எப்போதும் வாய்மொழியாகவும் வாய்மொழியாக அல்லாமலும் தொடர்புகொள்கிறோம் இந்த விரிவுரையில் இரண்டாவது முன் சிந்தனை மதிப்பீட்டிற்கு செல்வோம் இதன் நோக்கம் முந்தையதைப் போலவே உள்ளது இது உடல் மொழியைப் பற்றிய உங்கள் தற்போதைய அறிவை சரிபார்க்கவும் சொற்களற்ற தகவல்தொடர்பு பற்றிய சில தவறான கருத்துக்களை அகற்றவும் மட்டுமே மீண்டும் ஒரு மிக எளிய உண்மை அல்லது தவறான முறை உங்கள் நோட்புக் அல்லது ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து உங்கள் பேனா அல்லது பென்சிலை நீங்கள் விரும்புவதை எடுத்துக் கொள்ளுங்கள் பின்னர் நீங்கள் இந்த முறை பத்து கேள்விகளைப் பற்றி எழுதி உண்மை அல்லது பொய் என்று சொல்ல வேண்டும் மீண்டும் நான் கேள்விகளை மீண்டும் கேட்பேன் நான் சொன்னது போல் உங்களுக்கு கிடைக்கின்ற நேரம் இதுதான் அதை இடைநிறுத்தி திரும்பச் சென்று கவனிப்பதை தவிர்க்கவும் பின்னர் அதைக் கவனமாகக் கேளுங்கள் நான் அதை மீண்டும் சொல்லப் போகிறேன் உண்மை அல்லது பொய்யை எழுத நேரத்தைப் பயன்படுத்துங்கள் உடனே பதிலளிப்பது முக்கியம் இதனால் உங்கள் மனதில் உள்ள உங்கள் உண்மையான உள்ளார்ந்த அறிவு என்ன என்பதை நீங்கள் உண்மையில் மதிப்பிட முடியும் அது தவறாக இருந்தால் அதை நீங்கள் சரி செய்யலாம் எனவே ரொம்ப யோசிக்க வேண்டும் உடனே செயல்படுங்கள் முதலாவது உண்மை அல்லது பொய் என்று சொல்லுங்கள் மௌனத்தை ஆதிக்கத்தின் சக்திவாய்ந்த வழிமுறையாகப் பயன்படுத்தலாம் கேள்வி என்னவென்றால் மௌனத்தை உண்மையில் ஆதிக்கத்தின் சக்திவாய்ந்த வழிமுறையாகப் பயன்படுத்த முடியுமா எனவே உண்மை அல்லது பொய் என்று சொல்லுங்கள் நான் அடுத்ததற்கு செல்கிறேன் இரண்டாவது ஒரு சொற்களற்ற தொடர்பு வாய்மொழி அர்த்தத்திற்கு முரணாக இருக்கலாம் அதாவது நமது உடல் மொழி வாய்மொழி அர்த்தத்திற்கு முரணாக இருக்கலாம் அதாவது நீங்கள் ஏதாவது சொல்கிறீர்கள் ஆனால் உங்கள் உடல் மொழி அது செயல்படும் விதத்தால் வேறு ஏதாவது அர்த்தப்படுத்த முடியுமா எனவே அது கேள்வி எண் இரண்டு சொற்களற்ற தகவல்தொடர்பு வாய்மொழி அர்த்தத்திற்கு முரணாக இருக்கலாம் நீங்கள் பதில் அளித்துள்ளீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்ததற்கு செல்கிறேன் கேள்வி எண் மூன்று சொற்களற்ற தகவல்தொடர்புகளை வாய்மொழி தகவல்தொடர்புக்கு மாற்றாகப் பயன்படுத்தலாம் சொற்களற்ற தகவல்தொடர்புகளை வாய்மொழி தகவல்தொடர்புக்கு மாற்றாகப் பயன்படுத்தலாம் அதாவது சொற்களைப் பயன்படுத்துவதற்குப் பதிலாக சொற்களற்ற தகவல்தொடர்புகளைப் பயன்படுத்த முடியுமா எனவே இதைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் உண்மை அல்லது பொய் என்று சொல்லுங்கள் நான் அடுத்த ஒன்றிற்குச் செல்கிறேன் சில சொற்களற்ற அறிகுறிகள் உலகளாவியவை மற்றும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளத்தக்கவை சில சொற்களற்ற அறிகுறிகள் உலகளாவியவை மற்றும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளக்கூடியவை ஐந்தாவது சைகைகள் இது ஒத்த வாய்மொழி அர்த்தத்தை அவற்றின் கலாச்சார பின்னணிக்கு ஏற்ப வாய்மொழியாக அல்லாமல் வேறுபடுத்தலாம் என்பதைக் குறிக்கிறது எனவே வாய்மொழி தகவல்தொடர்புகளில் உங்கள் கையையும் உங்கள் உடலின் ஒரு பகுதியையும் பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்தாலும் அது ஒரே பொருளைக் குறிக்கலாம் ஆனால் அது அவர்களின் கலாச்சார பின்னணிக்கு ஏற்ப வாய்மொழியாக அல்லாமல் வேறுபடலாம் idhu தான் வாக்கியம் அது உண்மை அல்லது பொய் என்று கூறுங்கள் அடுத்த ஆறிற்கு செல்கிறேன் முகம் என்பது சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் மிக சக்திவாய்ந்த சேனலாகும் எனவே நிறைய சேனல்கள் உள்ளன முகம் கைகள் நம் உடல் கால் பாதங்கள் விரல்கள் கூட நமது தோரணை நாம் உட்காரும் விதம் ஆனால் ஒட்டுமொத்தமாக முகம் சொற்களற்ற தகவல் தொடர்பின் மிகவும் சக்திவாய்ந்த சேனல் என்று கூறப்படுகிறது உண்மை அல்லது பொய் என்று சொல்லுங்கள் அடுத்த ஏழாவது ஒன்றிற்கு செல்கிறேன் நாம் விரும்பாத நபர்களிடமிருந்து விலகிச் செல்கிறோம் அதாவது நாம் தூரத்தை பராமரிக்கிறோம் பராமரிக்கிறோம் உடல் மொழியின் அடிப்படையில் நாம் விரும்பாத நபர்களிடமிருந்து விலகிச் செல்ல முயற்சிக்கிறோம் உண்மை அல்லது பொய் என்று சொல்லுங்கள் அடுத்த ஒரு எதிர்மறை சொற்களற்ற சமிக்ஞைகள் நேர்மறை சமிக்ஞைகளை விட மிகவும் கவனிக்கத்தக்கவை அதனால் நேர்மறையானவை மகிழ்ச்சி போன்றவை எதிர்மறையானவை மனச்சோர்வு போன்றவை எதிர்மறை சொற்களற்ற சமிக்ஞைகள் நேர்மறை சமிக்ஞைகளை விட மிகவும் கவனிக்கத்தக்கவை உண்மை அல்லது பொய் என்று சொல்லுங்கள் ஒன்பதாவது உங்கள் உடல் மொழி பற்றிய விழிப்புணர்வு அதை கட்டுப்படுத்த உதவும் எனவே இதன் பொருள் என்னவென்றால் உங்கள் உடல் மொழியை அறிந்திருப்பது அதை கட்டுப்படுத்த உதவும் உண்மை அல்லது பொய் என்று சொல்லுங்கள் கடைசியாக பத்தாவது நீண்ட காலத்திற்கு போலி உடல் மொழியை உருவாக்குவது கடினம் எனவே போலி என்பது ஏமாற்றுவது சில நேரங்களில் சில விஷயங்களை மறைக்க உங்கள் உடல் மொழியைப் பயன்படுத்தலாம் எனவே அது கேள்வி கேட்கிறது அல்லது நீண்ட காலத்திற்கு போலி உடல் மொழியை உருவாக்குவது கடினம் என்று அது கூறுகிறது நான் இப்போது பதில்களுக்குச் செல்கிறேன் சரியான பதில்களுக்கு தலா ஒரு மதிப்பெண் கொடுக்கத் தயாராக இருங்கள் தவறான பதில்களுக்கு பூஜ்ஜியம் முதல் பதில் உண்மை மௌனம் ஆதிக்கத்தின் சக்திவாய்ந்த வழிமுறையாகப் பயன்படுத்தப்படலாம் ஆம் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையிலான நெருங்கிய உறவுகளுக்கு இடையில் ஒருவர் பேசுவதை நிறுத்தும்போது தொடர்புகொள்வதைத் தவிர்க்கிறார் எனவே மேலாதிக்கத்தின் சக்திவாய்ந்த வழிமுறையாக மௌனத்தைப் பயன்படுத்தலாம் மற்ற நபர் அவர் அல்லது அவள் உறவைப் பற்றி அக்கறை கொண்டிருந்தால் மற்ற நபர் கொடுக்கும் எந்த கோரிக்கைகளுக்கும் கீழ்ப்படுகிறார் ஏற்றுக்கொள்கிறார் எனவே இது சுவாரஸ்யமானது நீங்கள் எப்போதும் கத்த வேண்டியதில்லை மற்ற நபர் எல்லா நேரத்திலும் பேசட்டும் ஆனால் மற்ற நபரைக் கட்டுப்படுத்த நீங்கள் அமைதியைப் பயன்படுத்தலாம் குறிப்பாக மனித தகவல்தொடர்புகளின் அடிப்படையில் உறவுகளின் தொடர்புகளின் அடிப்படையில் இரண்டாவது உண்மை வாய்மொழி அல்லாத தகவல்தொடர்பு வாய்மொழி அர்த்தத்திற்கு முரணாக இருக்கலாம் எனவே உங்கள் உடல் மொழி நீங்கள் ஒருவரிடம் சொல்வதை முரண்படுத்தும் என்று அர்த்தம் எனவே எனக்கு ஆர்வம் இல்லை என்று நீங்கள் கூறுகிறீர்கள் ஆனால் உங்கள் கண்கள் நீங்கள் உண்மையில் ஆர்வமாக இருப்பதை காட்டுகின்றன எனவே அதன் அர்த்தம் இதுதான் மூன்றாவது வாய்மொழி அல்லாத தகவல்தொடர்பு வாய்மொழி தகவல்தொடர்புக்கு மாற்றாகப் பயன்படுத்தப்படலாம் பதில் உண்மை ஏனெனில் அது படத்திலேயே கொடுக்கப்பட்டுள்ளது தயவுசெய்து நீங்கள் மௌனம் காத்திருங்கள் என்று சொல்லலாம் அல்லது பேச வேண்டாம் என்பதைக் குறிக்கும் வகையில் வாயில் உங்கள் விரலை வைக்கலாம் இந்த முட்டாள்தனத்தை நிறுத்துங்கள் என்று நீங்கள் கூறலாம் அல்லது நீங்கள் மிகவும் சக்திவாய்ந்த முறையில் உங்கள் கையைக் காட்டி அந்த நபரிடம் அதை நிறுத்துங்கள் எனக்கு அது பிடிக்கவில்லை என்று சொல்லலாம் நான்காவது உண்மை என்னவென்றால் சில சொற்களற்ற அறிகுறிகள் உலகளாவியவை மற்றும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளத்தக்கவை ஆம் உண்மையில் பெரும்பாலான சொற்களற்ற அறிகுறிகள் உலகளாவியவை மற்றும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன எடுத்துக்காட்டாக மகிழ்ச்சி சில அடிப்படை வெளிப்பாடுகளை நாம் பார்க்கப் போகிறோம் சொற்களற்ற அறிகுறிகள் அவை உலகளவில் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை ஆனால் மகிழ்ச்சியைக் குறிக்கும் இந்த முகம் மற்றும் துக்கத்தைக் குறிக்கும் முகம் எனவே அதில் இரண்டு கருத்துக்கள் இல்லை எனவே இது உலகளவில் ஏற்றுக்கொள்ளத்தக்கது அடுத்தது ஒரே மாதிரியான வாய்மொழி அர்த்தத்தைக் குறிக்கும் சைகைகள் அவற்றின் கலாச்சாரப் பின்னணிக்கு ஏற்ப வாய்மொழியாக இல்லாமல் வேறுபடலாம் எடுத்துக்காட்டாக வி அடையாளத்தை காட்டுவது இது வாய்மொழியாக ஒரு விஷயத்தைக் குறிக்கலாம் ஆனால் கலாச்சார ரீதியாக நீங்கள் வெவ்வேறு பின்னணியில் வழியைக் காட்டும்போது அது வெவ்வேறு விஷயங்களைக் குறிக்கலாம் எனவே ஒருவர் கவனமாக இருக்க வேண்டும் எனவே இதை மீண்டும் கூடுதல் எடுத்துக்காட்டுகளுடன் பார்ப்போம் ஆறாவது முகம் என்பது சொற்களற்ற தகவல்தொடர்புகளின் மிக சக்திவாய்ந்த சேனலாகும் பதில் உண்மை ஏனென்றால் நீங்கள் முகத்தை மட்டுமே கவனித்தால் கண்கள் முகத்தைப் பார்க்கும் விதத்தில் புன்னகை அல்லது புன்னகை இல்லாதது தீவிரத்தன்மை அல்லது தீவிரத்தன்மை இல்லாதது அனைத்தையும் முகத்திலிருந்தே காணலாம் எனவே முகபாவனைகளைப் பார்ப்பதன் மூலம் நபரின் ஆர்வத்தை நீங்கள் எளிதில் அளவிட முடியும் ஏழாவது பதிலும் உண்மை என்னவென்றால் நாம் விரும்பாத நபர்களிடமிருந்து விலகி இருக்கிறோம் ஆம் நாம் விரும்பும் நபர்களை நோக்கி நகர்கிறோம் எனவே இந்த இரண்டு சிறிய சிறுவர்களும் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக இருக்க விரும்பும் படத்தை நான் வைத்துள்ளேன் அவர்கள் நெருக்கமாக இருக்க விரும்புகிறார்கள் அவர்கள் ஒருவர் மேல் ஒருவர் கை வைக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு உங்களுக்கு ஒருவரைப் பிடிக்காதபோது நீங்கள் தூரத்தை பராமரிக்க முயற்சிக்கிறீர்கள் நீங்கள் நெருக்கமாக செல்ல விரும்பவில்லை எட்டாவது எதிர்மறை வாய்மொழி அல்லாத சமிக்ஞைகள் நேர்மறையானவற்றை விட மிகவும் கவனிக்கத்தக்கவை ஆம் நீங்கள் சோகமாக இருக்கும்போது மறைப்பதில் நீங்கள் மிகவும் நிபுணராக இல்லாவிட்டால் நெருக்கமான மக்கள் அதை உடனடியாக கவனிப்பார்கள் எனவே நீங்கள் உங்கள் மகிழ்ச்சியை கொஞ்சம் மறைக்கலாம் ஆனால் இந்த சோகமான மனச்சோர்வு நீங்கள் மகிழ்ச்சியடையவில்லை நீங்கள் கோபமாக இருக்கிறீர்கள் நீங்கள் விரக்தியடைகிறீர்கள் எனவே அந்த விஷயங்கள் உங்கள் தோரணையால் நீங்கள் பேசும் விதத்தால் நீங்கள் மக்களுக்கு பதிலளிக்கும் விதத்தால் பார்க்கப்படும் ஒன்பதாவதும் உண்மை உங்கள் உடல் மொழியைப் பற்றிய உண்மையான விழிப்புணர்வு அதை கட்டுப்படுத்த உதவும் இது எங்கள் பாடத்தைப் பொருத்தவரை மிகவும் முக்கியமானது ஏனென்றால் உங்கள் உடல் மொழியை நீங்கள் அறிந்திருந்தால் தகவல்தொடர்புகளின் அடிப்படையில் உங்கள் உடல் என்ன செய்ய முடியும் என்பது பற்றிய அறிவை நீங்கள் அறிந்திருந்தால் உங்கள் உடலை எவ்வாறு பயன்படுத்தலாம் சொற்களற்ற தகவல்தொடர்புகளை நீங்கள் எவ்வாறு மிகவும் திறம்பட பயன்படுத்தலாம் இது இரண்டையும் கட்டுப்படுத்த உதவும் இது நீங்கள் சரியாக தொடர்பு கொள்ள உதவுவதோடு தன்னிச்சையான உடல் மொழி உங்களிடம் ஏற்படுத்தும் சில வரம்புகளைத் தவிர்க்கவும் உதவும் எனவே உண்மையான விழிப்புணர்வு உண்மையில் அதைக் கட்டுப்படுத்த உங்களுக்கு உதவும் கடைசி பத்தாவது நீண்ட காலத்திற்கு போலி உடல் மொழியை உருவாக்குவது கடினம் ஆம் எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தால் நீங்கள் மறைத்து நீங்கள் சிறிது நேரம் சோகமாக இருக்கிறீர்கள் என்பதைக் காட்டலாம் அதற்கு நேர்மாறாக நீங்கள் சோகமாக இருந்தால் அதை சிறிது நேரம் மறைக்கலாம் ஆனால் சில நேரங்களில் அதை மக்கள் பார்ப்பார்கள் நீங்கள் போலியாக இருக்க முடியாது அதை நீண்ட காலத்திற்கு மறைக்க முடியாது எனவே நீண்ட காலத்திற்கு போலி உடல் மொழியை உருவாக்குவது மிகவும் கடினம் உங்கள் மதிப்பெண் பகுப்பாய்விற்கு செல்வோம் இந்த முறை நீங்கள் சிறப்பாகச் செய்துள்ளீர்கள் என்று நம்புகிறேன் பத்து கேள்விகள் மட்டுமே உள்ளன அவை அனைத்தும் உண்மை பத்தில் ஒன்பது பெற்றிருந்தால் நீங்கள் வாய்மொழி அல்லாத தகவல்தொடர்புகளின் அடிப்படையில் சிறந்து விளங்குகிறீர்கள் நீங்கள் ஏற்கனவே ஒரு நிபுணர் எட்டு முதல் ஒன்பது வரை மிகவும் நல்லது இது சிறந்த பிரிவில் உள்ளது ஆறு முதல் ஏழு வரை நல்லது ஆனால் ஆறு முதல் ஐந்து வரை சராசரி அல்லது சற்றே அதிகமாக உள்ளது மூன்று முதல் நான்கு வரை சராசரியை விட குறைவாகவும் பூஜ்ஜியம் முதல் இரண்டு வரை இருந்தால் மோசமானது நான் உங்களுக்குச் சொன்னது போல் நீங்கள் ஆறுக்குக் கீழே செல்கிறீர்கள் என்றால் நீங்கள் நிச்சயமாக நிறைய மேம்படுத்த வேண்டும் நீங்கள் நல்ல நல்ல பிரிவில் இருந்தால் நீங்கள் அதிகரிக்க முடியும் நீங்கள் சிறந்து விளங்குகிறீர்கள் என்றால் நீங்கள் அதிக திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உங்களுக்கு எங்கு பற்றாக்குறை உள்ளது என்பதைச் சரிபார்க்கவும் ஆனால் நீங்கள் ஏற்கனவே சொற்களற்ற திறன்களின் அடிப்படையில் ஏதாவது ஒன்றை உருவாக்கியுள்ளீர்கள் அல்லது நீங்கள் ஏற்கனவே ஒரு நல்ல பார்வையாளராக இருக்கிறீர்கள் ஏற்கனவே இந்த திறனை வளர்த்துக் கொள்ளுங்கள் அதுவே மென்மையான திறன்கள் மற்றும் உங்கள் ஆளுமையை வளர்ப்பதில் உங்களுக்கு உதவப் போகிறது இப்போது நான் முடிப்பதற்கு முன் தகவல்தொடர்புகளில் உள்ள தடைகளைப் பற்றி இரண்டு விரிவுரைகளைப் பற்றி முன்பு பேசிய ஒன்றை நான் தொடர விரும்புகிறேன் இப்போது உடல் மொழியின் ஒரு அம்சத்தைப் பற்றி நாம் பின்னர் பேசுவோம் ஆனால் அது இன்று நாம் செய்தவற்றுடன் தொடர்புடையது அது ஆபரணங்கள் இப்போது இந்த கேள்வியைப் பற்றி யோசித்துப் பாருங்கள் நான் உங்களுக்கு எந்த மதிப்பெண்களையும் கொடுக்கவில்லை ஆனால் நீங்கள் அணியும் ஆடை வாசனை திரவியம் நீங்கள் சீர் செய்யும் விதம் நீங்கள் கடிகாரம் அணியும் விதம் நீங்கள் வளையல் காதணிகள் மூக்கு மோதிரம் நெக்லஸ் நீங்கள் போட்டுக்கொள்ளும் அல்லது போட்டுக்கொள்ளாத ஒப்பனை அல்லது நீங்கள் முடிக்கு சாயம் பூசுவதற்கோ அல்லது சாயம் பூசாததற்கோ பயன்படுத்தும் நிறம் மீசை வகை மீசை கொண்டிருப்பது அல்லது இல்லாதிருப்பது மற்றும் வெவ்வேறு வகையான மீசை கொண்டிருப்பது முடி பாணி வகை பெல்ட் கைப்பை காலணிகள் எனவே காலணிகள் அல்லது செருப்பு உயர் குதிகால் அணிவது இப்போது இவை அனைத்தும் நம் உடல் மொழிக்கு பங்களிக்கும் பாகங்கள் மற்றும் அவை அடையாளமாக எதையாவது தெரிவிக்க முயற்சிக்கின்றன ஆனால் அவை உடல் அல்லது உளவியல் தடையாக செயல்பட முடியுமா ஆபரணங்கள் தகவல்தொடர்புகளின் செயல்திறனை மேம்படுத்துகின்றனவா அல்லது தடைகளாக செயல்படுகின்றனவா எனவே உங்கள் பதில் என்ன பாகங்கள் தகவல்தொடர்பு செயல்திறனை மேம்படுத்துகின்றன அல்லது தடைகளாக செயல்படுகின்றனவா பதில் என்னவென்றால் நீங்கள் எந்த வகையான ஆபரணங்களைப் பயன்படுத்துகிறீர்கள் எந்த சூழலில் பயன்படுத்துகிறீர்கள் யாருக்கு பயன்படுத்துகிறீர்கள் ஆபரணங்கள் மூலம் நீங்கள் எந்த வகையான அர்த்தத்தை தெரிவிக்க விரும்புகிறீர்கள் என்பதைப் பொறுத்தது நான் உங்களுக்கு சில எடுத்துக்காட்டுகளைத் தருகிறேன் இதனால் உங்களுக்கு மிகவும் தெளிவாகிறது எடுத்துக்காட்டாக ஹை ஹீல்ஸ் இப்போது ஹை ஹீல்ஸ் உண்மையில் பெண்களுக்கு கண் தொடர்பை பராமரிக்க உதவுகிறது குறிப்பாக பெண்கள் குறைந்த உயரம் இருந்தால் எனவே அவர்கள் மேலே பார்க்க விரும்பினால் உயரமான ஆண்களை நேருக்கு நேர் பார்க்க விரும்பினால் எனவே இது அவர்கள் சமமானவர்கள் என்ற ஒரு வகையான உணர்வைத் தருகிறது மேலும் அவர்கள் ஆண் முதலாளிகளைப் பார்க்க வேண்டியதில்லை எனவே அது அவர்களுக்கு சில பாதுகாப்பைத் தருகிறது ஆனால் யாராவது வைரம் பதிக்கப்பட்ட ஹை ஹீல்ஸ் அணிந்திருந்தால் அது ஒரு திசைதிருப்பலாகவோ அல்லது மற்றவர்களின் கண்களை ஒளிரச் செய்யும் எந்த விதமான ஹை ஹீல்ஸ் அணிந்திருக்கும் ஹை ஹீல்ஸைப் பார்த்துக் கொண்டே இருந்தால் முகபாவனைகளுக்கு பதிலளிக்கும் நபரை கண்களுக்குள் பார்ப்பதற்குப் பதிலாக எனவே இது உண்மையில் ஒரு கவனச்சிதறல் மற்றும் இது உடல் மற்றும் உளவியல் ரீதியாக ஒரு வகையான தடையாக இருக்கும் அதே வழியில் பொருத்தமற்ற சூழ்நிலைகளில் பயன்படுத்தப்படும் எந்தவொரு பொருத்தமற்ற துணைப்பொருளின் அடிப்படையில் துணைத் தடை இருக்கலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் விலையுயர்ந்த அல்லது மலிவான ஆடைகளை அணிகிறீர்களா எனவே இது சூழலைப் பொறுத்தது எடுத்துக்காட்டாக ஒரு நேர்காணலின் போது எனவே நீங்கள் ஒரு நல்ல சுத்தமான உடையுடன் செல்வீர்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நீங்கள் இந்த மிகவும் விலையுயர்ந்த ஜாக்கெட்டுகளுடன் சென்றால் பிராண்ட் சில தோல் ஜாக்கெட் என்று அறியப்படுகிறது அங்கு அது குளிர்ச்சியாக இல்லாவிட்டாலும் கூட பின்னர் பிராண்டை வெளிப்படுத்த பிராண்ட் செய்யப்படுகிறது சில நேரங்களில் அதிகப்படியான ஆடை மற்றும் சில நேரங்களில் அது தேவையில்லாத போது வெளிப்படுத்தும் வகையில் சுருக்கமாக ஆடை அணிவது எனவே எளிய உதாரணம் என்னவென்றால் நீங்கள் பிகினியில் நீச்சல் குளத்திற்குச் செல்ல வேண்டும் ஆனால் நீங்கள் நேர்காணலுக்கோ ஒரு விளக்கக்காட்சிக்கோ பிகினியில் செல்ல முடியாது எனவே நீங்கள் அவர்களின் கவனத்தை தேவையற்ற கல்வி சாரா விஷயங்களில் திசை திருப்புகிறீர்கள் வாசனை திரவியம் அதை நீங்கள் மீண்டும் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் அதைப் பயன்படுத்தினால் அது மிகவும் கடுமையான வாசனையை உருவாக்குகிறது சிலர் விரும்புகிறார்கள் பின்னர் சிலருக்கு அது ஒவ்வாமை ஏற்படுகிறது எனவே நீங்கள் நுழையும்போது மக்களுக்கு உங்களைப் பிடிக்கவில்லை அவர்கள் ஓ எனக்கு இந்த வாசனை திரவியம் பிடிக்கவில்லை அவர்கள் உங்களை வெளியேற்ற விரும்புகிறார்கள் என்று உளவியல் ரீதியாக நினைக்க விரும்புகிறார்கள் உடல் வாசனை திரவியத்தைப் பயன்படுத்துவதில் பாலின பொருத்தமற்ற தன்மை அடிப்படையில் மற்றொரு விஷயம் நடக்கலாம் எனவே ஒரு நேர்காணல் சூழ்நிலை இருந்தது அங்கு அந்த நபர் நுழைவதற்கு முன்பு ரோஜா வாசனை திரவியம் உள்ளே வந்தது பின்னர் அனைவரும் காகிதங்களைப் பார்ப்பதில் மும்முரமாக இருந்தனர் பின்னர் வாசனை திரவியம் ஈர்த்தது பின்னர் ஒரு அழகான பெண் வரப் போகிறாள் என்று அவர்கள் நினைத்தார்கள் அவள் இந்த வாசனை திரவியத்தை அணிந்திருக்கிறாள் பின்னர் இந்த சிறுவன் வந்தான் அவ்வளவு அழகாக இல்லை ஆனால் பின்னர் அவர் இந்த ரோஜா வாசனை திரவியத்தை வைத்துள்ளார் எந்த காரணத்திற்காக என்று அவருக்கு மட்டுமே தெரியும் ஆனால் உளவியல் ரீதியாக மக்கள் எதோ ஒரு விஷயத்திற்குத் தயாராகினர் இந்த நபரைப் பார்த்தபோது ஏமாற்றமடைந்தனர் பின்னர் அவர்களின் மனதில் ஏற்பட்ட எதிர்பார்ப்பும் ஏமாற்றமும் ஒரு தடையாக செயல்பட்டன எனவே ஆரம்பத்தில் இருந்தே அவர்கள் அவரை சில தப்பெண்ணங்களுடன் பார்க்க முயன்றனர் அவர் ஒரு நல்ல வேட்பாளராக இருந்தபோதிலும் அவர்கள் அவரைத் தேர்ந்தெடுக்கவில்லை எனவே வாசனை திரவியத்தை சரியான முறையில் பயன்படுத்தத் தெரியாவிட்டால் அது உங்களுக்கு எதிராகச் செல்லலாம் அதே விஷயம் கடிகாரத்துடன் செல்லலாம் கடிகாரம் செயல்பட வேண்டும் ஆனால் நீங்கள் வைரம் பதிக்கப்பட்ட ஒன்றை அணிந்தால் பின்னர் அனைவரின் கண்களும் கடிகாரத்திற்குத் திரும்பும் எனவே உங்களுக்கு ஆதரவாக ஏதாவது செய்ய அவர்களை திறம்பட வற்புறுத்தும் வகையில் அவர்களுடன் தொடர்புகொள்வதற்கான வாய்ப்பை நீங்கள் மீண்டும் இழக்கிறீர்கள் எனவே நீங்கள் அவர்களின் கவனத்தை திசை திருப்புகிறீர்கள் தடையை ஏற்படுத்துகிறீர்கள் உங்கள் காதில் விரல்களில் நீங்கள் அணியும் வளையங்கள் மற்றும் பிரெஸ்லெட் நெக்லஸில் கூட அது எளிமையாக இருக்க வேண்டும் முறையான சந்தர்ப்பங்களில் அலங்காரத்தை முடிந்தவரை குறைத்து பொருத்தமானவற்றைப் பயன்படுத்துவதே சிறந்த விஷயம் அதை ஒருபோதும் ஒரு வகையான கவனச்சிதறலாகப் பயன்படுத்தக்கூடாது மேலும் அதை உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் ஒரு தடையாக ஏற்படுத்த கூடாது ஒப்பனை அல்லது முடி சாயம் பூசுதல் ஆகியவற்றின் அடிப்படையில் இன்னும் சில சுவாரஸ்யமான எடுத்துக்காட்டுகளைப் பாருங்கள் நான் நடுவில் வைத்ததைப் பாருங்கள் எனவே ஒருவர் தலைமுடியை பச்சோந்தி அல்லது வெவ்வேறு நிறங்களைக் கொண்ட சில விலங்குகளைப் போல தோற்றமளிக்கும் வகையில் சாயம் பூசலாம் பின்னர் மீசை வகை எனவே நீங்கள் அதை இவ்வளவு பெரியதாக வளர்க்க விரும்பினால் ஆனால் முறையான சந்தர்ப்பத்தில் நீங்கள் ஒரு நேர்காணல் சூழ்நிலையில் மீண்டும் எதையாவது மதிப்பிடும்போது நீங்கள் இப்படி வர அவர்கள் விரும்புவார்களா நீங்கள் இதையும் அதே விஷயத்தையும் சிகை அலங்காரத்திற்கும் பொருந்தும் இது பங்கி போல் தோன்றுகிறது இது நன்றாக தெரிகிறது இது உங்களுக்கும் உங்கள் சக ஊழியர்களுக்கும் ஸ்டைலானதாகத் தெரிகிறது நேர்காணலில் உட்கார்ந்து உங்களை மதிப்பிடும் முறையான நபர்களுக்கு அல்ல அவர்கள் உங்களுக்கு ஒரு வேலையை வழங்க தயாராக உள்ளனர் இப்போது இது ஒரு தடையாக செயல்படும் எனவே இதை மனதில் கொள்ளுங்கள் எனவே ஆபரணங்களை சரியான முறையில் பயன்படுத்துவது பொருத்தமற்ற பயன்பாடு உங்களை சிக்கலுக்கு இட்டுச் செல்லும் மற்றும் ஒரு தடையாக செயல்படும் அதைச் செய்வது மதிப்புக்குரியது அல்ல என்ற முடிவுக்கு நீங்கள் ஒரு எண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன் ஆனால் இந்த ஆபரணங்கள் இன்று உங்கள் கைபேசியைப் போலவே எங்களின் ஒரு பகுதியாக மாறிவிட்டன மற்ற அனைத்து ஆபரணங்களும் உங்களைப் பற்றி ஏதாவது சொல்ல முயற்சிக்கின்றன அவை உங்கள் ஆளுமைக்குச் சேர்க்கின்றன சில நேரங்களில் அது உங்கள் ஆளுமையையும் உங்களுக்குத் தருகிறது ஒரே எழுத்தாளரின் இரண்டு மேற்கோள்களைப் பாருங்கள் கிறிஸ்டியன் லோபூட்டின் அவர் குறிப்பாக காலணிகளைப் பற்றி பேசுகிறார் இந்த இரண்டு எண்ணங்களுடன் நான் இந்த சொற்பொழிவை முடிக்கப் போகிறேன் ஷூ என்பது ஒரு வடிவமைப்பு மட்டுமல்ல அது உங்கள் உடல் மொழியின் ஒரு பகுதியாகும் நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் ஆனால் அது உங்கள் உடல் மொழியின் ஒரு பகுதியாகும் நீங்கள் நடக்கும் விதம் நீங்கள் நகரும் விதம் உங்கள் காலணிகளால் கட்டளையிடப்படுகிறது எனவே நீங்கள் நகரப் போகும் விதம் உங்கள் காலணிகளால் கட்டளையிடப்படுகிறது இது காலணிகள் பெரும்பாலும் உங்களை நேராக நடக்க வைக்கிறது நீங்கள் செங்குத்தாக நடக்கவில்லை அது ஆளுமையை அளிக்கிறது அது உங்கள் ஆளுமையைக் குறைக்கிறது எனவே அதை தேர்ந்தெடுக்கும் விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் ஒரு பெண் குதிகால் பயன்படுத்துவது எப்படி பொருத்தமானது என்பதைப் பார்க்க வேண்டும் ஒரு பெண் தனது உயரத்தை உயர்த்த சற்று உயரமான குதிகால் வைத்திருக்கும் போது அவள் வித்தியாசமான தோரணையுடன் இருக்கிறாள் எனவே தோற்றமே ஒரு வித்தியாசமான அணுகுமுறையால் மேம்படுத்தப்படுகிறது அவள் உண்மையில் எழுந்து நிற்கிறாள் அவளுடைய உடலைப் பற்றிய நனவைக் கொண்டிருக்கிறாள் அவள் உண்மையில் எழுந்து நிற்கிறாள் அவளுடைய உடலைப் பற்றிய நனவைக் கொண்டிருக்கிறாள் இப்போது முடிவு என்னவென்றால் நமது உண்மையான தன்னிச்சையான இயக்கத்தைக் கொல்லும் நனவைக் கொண்டிருக்காமல் சாதகமான முறையில் தனது உடலைப் பற்றிய நனவைக் கொண்டிருப்பது நமது சொந்த ஆளுமையை மேம்படுத்தவும் மக்களை பாதிப்பதற்கும் நமது தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றியை அனுபவிப்பதற்கும் மென்மையான திறன்களை வளர்த்துக் கொள்ளவும் உதவும் இந்த குறிப்புடன் நான் இந்த விரிவுரையை முடிக்கிறேன் இந்த வீடியோவைப் பார்த்ததற்கு நன்றி ஒரு நல்ல நாள் அமையட்டும்